நாம் ஒரு ஃபெரோ காந்தப் பொருளில் உள்ள BH வளையத்தை பார்த்துக்கொண்டிருந்தோம் நாம் சொல்லவருவது என்னவென்றால் அல்டர்நேட்டிங் கரண்ட் மூலம் பலமுறை திரும்பத் திரும்ப தூண்டும்போது அது மிக எளிதாக 0 ஃப்ளக்ஸ் அடர்த்திக்கு வரப்போவதில்லை உங்களுக்கு பிடித்தாலும் இல்லையென்றாலும் ஏதாவது ஒரு ஃபெரோ காந்தப் பொருளில் உள்ள இயல்பாக கிடைக்கும் களங்களால் அது சிறிதளவு காந்தவியலை தக்க வைத்துக்கொள்ளும் எனவே இதுபோல் ஒன்றுதான் நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் இதுபோல் ஒரு கோரை நாம் எடுத்திருக்கலாம் தயவுசெய்து முப்பரிமாண மையத்தைகோரை கற்பனை செய்து பாருங்கள் இருப்பினும் நான் அதை பிளானர் என்று காட்டுகிறேன் இது நிச்சயமாக பிளானர் அல்ல இதைச் சுற்றியுள்ள முறுக்குகள் ஓரளவுக்கு இது போல் இருக்கும் மற்றும் உண்மையில் நாம் N திருப்பங்களின் எண்ணிக்கையுடன் இந்த வழியாக பாயும் ஒரு கரண்ட் மின்னோட்டம் I ஐ பார்க்கிறோம் இது அடிப்படையில் ஓரளவு மேக்னெட்டிக் பீல்டு காந்தப்புல தீவிரத்தை ஏற்படுத்தும் எனவே இது நாம் பேசும் மேக்னெட்டிக் சர்க்யூட்டின் நீளம் எவ்வளவாக இருந்தாலும் இது இந்த குறிப்பிட்ட மேக்னெட்டிக் சர்க்யூட்டின் சராசரி நீளத்துடன் நாம் தொடர்புபடுத்தும் மேக்னெட்டிக் பீல்டு லைன் காந்தப்புலக் கோடு என்று சொல்லலாம் எனவே இந்த நீளத்தை L என்று சொல்லலாம் எனவே அதை நாம் NilH என்று சொல்லப்போகிறோம் இப்போது நாம் பிளாட் செய்து கொண்டிருந்தது என்னவென்றால் இந்த H அல்லது கரண்ட்டைப் பொறுத்தவரை ஃப்ளக்ஸ் அல்லது ஃப்ளக்ஸ் அடர்த்தி என்ன என்பதை நாம் பிளாட் செய்கிறோம் அதைத்தான் நாம் உண்மையில் மேக்னட்டைசேஷன் காந்தமயமாக்கல் பண்புகள் என்று அழைத்தோம் ஆகவே நம்மிடம் இருப்பது இது போன்றது இந்த பிளாட் அதன் x அச்சில் H உம் மற்றும் அதன் y அச்சில் B உம் கொண்டிருக்கும் நான் இதை y அச்சில் ∅ என்று சொல்லலாம் மற்ற விஷயத்தில் அது I ஆகவும் இருக்கலாம் எனவே நான் இதை பிளாட் செய்ய முயற்சிக்கிறேன் நான் இதை அவ்வாறு பிளாட் செய்யும் போது அது ஒரு இரும்பின் புதிய மாதிரியாக இருந்தால் இது போன்ற ஒரு பிளாட்டை அது பின்பற்றியிருக்கும் என்பதை நான் நிச்சயமாக பார்க்கிறேன் ஆனால் இங்கிருந்து உண்மையில் மின்னோட்டத்தை கரண்ட்டை குறைக்க முயற்சித்தால் அது இது போன்ற ஒரு பிளாட்டை பின்பற்றும் அது போகும் பிறகு அது திரும்ப செல்லும் எனவே நாம் இதை BH வளையம் என்று அழைக்கிறோம் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் ஃபெரோ காந்தப் பொருள் ஏற்கனவே களங்களைக் கொண்டுள்ளது என்று நாம் உண்மையில் சொன்னோம் அவை அநேகமாக சுட்டிக்காட்டுகின்றன அல்லது வெவ்வேறு திசைகளில் காந்த தருணங்கள்மொமென்ட் ஐ சுட்டிக்காட்டுகின்றன எனவே நீங்கள் உண்மையில் இரும்பின் புதிய மாதிரியை எடுக்கும்போது நிகர காந்த தருணம் நெட் மேக்னெட்டிக் மொமென்ட் 0 ஆக இருக்கும் ஏனென்றால் அவை அனைத்தும் தன்னிச்சையாக வெவ்வேறு திசைகளில் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கும் அதேசமயம் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக உண்மையில் ஒரு வெளிப்புற காந்தப்புலத்தை ஒரு மின்னோட்டத்தை கரண்ட்டை செலுத்திஉட்படுத்தும்போது அது இந்த களங்களில் சில வேலைகளைச் செய்யப் போகிறது மற்றும் வெளிப்புற காந்தப்புலத்துடன் அவை சீரமைக்கப் போகின்றன எனவே நான் வெளிப்புற காந்தப்புலத்தை பிளாட் செய்ய முயற்சித்தால் நான் ஒருவித நேர் கோட்டை உங்களுக்கு காட்ட வேண்டும் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் நாங்கள் வெளிப்புறப் பாய்வுஎக்ஸ்ட்ரீன்சிக் ஃப்ளக்ஸ் பற்றி பேசுகிறோம் அதேசமயம் இது உள்ளார்ந்த பாய்வு இன்ட்ரீன்சிக் ஃப்ளக்ஸ் ஆகும் எனவே எக்ஸ்ட்ரீன்சிக் ஃப்ளக்ஸ் வெளிப்புற பாய்வுக்கு காரணம் அதைச் சுற்றியுள்ள காற்று மற்றும் அது மிகக் குறைந்த அளவிலான காந்தவியலை உருவாக்குகிறது உள்ளார்ந்த பாய்வு இன்ட்ரீன்சிக் ஃப்ளக்ஸ் எதுவாக இருந்தாலும் இது கிட்டத்தட்ட 14000 ஆக இருக்கும் எனவே நான் வரைந்த விதம் அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பது போல் தெரிகிறது ஆனால் நிச்சயமாக வெளிப்புற பாய்வுஎக்ஸ்ட்ரீன்சிக் ஃப்ளக்ஸ் மிகவும் சிறியதாக இருக்கும் ஆதலால் தன்நிறைவு சேச்சுரேஷன் ஏற்படும் போது எக்ஸ்ட்ரீன்சிக் ஃப்ளக்ஸ் வெளிப்புற பாய்வுகளில் ஏற்படும் ஏதேனும் சிறிய அதிகரிப்பு கவனிக்கப்படாத தற்கு காரணம் இதுதான் இது இன்னும் அதிகரித்துக்கொண்டே இருக்கலாம் ஆனால் அது என்பதால் அது கவனிக்கப்பட மாட்டாது ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்த ஃப்ளக்ஸ் தன்நிறைவு சேச்சுரேஷனை எட்டியது போல் தெரிகிறது இப்போது உங்களுக்கு தெரியும் சில களங்கள் மேலும் மேலும் சீரமைத்துக் கொண்டிருக்கின்றன அது வளைவின் இந்த பகுதியில் செல்கிறது எனவே அந்த நேரத்தில் உங்களுக்குத் தெரிந்த காந்தம் ஆகிய ஃபெரோ காந்த கோரில் சுற்றப்பட்ட கம்பியில் நான் செலுத்தும் கரண்ட் மின்னோட்டம் எதுவாக இருந்தாலும் அந்த கரண்ட் மின்னோட்டம் நான் பயன்படுத்தும் வோல்டேஜ் மின்னழுத்தம் எதுவாக இருந்தாலும் அதனோடு பெருக்க பட்டால் அதுதான் நான் சர்க்யூட் டுக்கு சுற்றுக்கு உள்ளீடு கொடுக்கும் உடனடி சக்தி இன்ஸ்டன்டனியஸ் பவர் ஆகும் இது முக்கியமாக மையத்தைகோரை சீரமைக்கிறது எனவே இந்த களங்களில் சில வேலை செய்கிறது எனவே இது களங்களில் சில வேலைகளைச் செய்து வருகிறது இதன் காரணமாக களங்கள் ஒன்று அல்லது மற்றொன்று வழியில் சீரமைக்கப்படுகின்றன அதன் பிறகு நான் உண்மையில் மின்னோட்டத்தை கரண்ட்டை குறைக்க முயற்சிக்கும்போது மின்னோட்டத்தின்கரண்ட் இன் தீவிரம் அல்லது மொத்த சக்தியின்பவரின் நேரம் உள்ளீடு குறைகிறது ஆனால் ஏற்கனவே சீரமைக்கப்பட்ட களங்கள் அவற்றின் நிலைகளிலிருந்து வரப்போவதில்லை ஏனென்றால் அவை வரவேண்டுமென்றால் சில வேலைகளைச் செய்ய வேண்டும் உள்ளார்ந்த முறையில் எந்தவொரு அமைப்பும் நீங்கள் அதை விட்டுவிட்டால் எந்த வேலையும் செய்யப்போவதில்லை பல களங்கள் சீர் அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட வழியில் அவற்றின் நிலையில் அப்படியே இருக்கும் அவை சிறிதளவு நகர்த்து வைக்கப் போவதில்லை ஆனால் இந்த திசையில் மின்னோட்டத்தைகரண்ட்டை மேலும் அதிகரிக்க முயற்சிக்கும்போது இந்த மின்னோட்டம் கரண்ட் இந்த களங்களில் சில வேலைகளைச் செய்யப் போகின்றன அதனால் அவை எதிர் திசையில் மறுசீரமைக்க படுகின்றன எனவே இந்த கட்டத்தில் நீங்கள் அதைப் பார்த்தால் மிகவும் பிடிவாதமாக இருக்கும் சில களங்கள் கிட்டத்தட்ட அசல் அதே திசையில் இருக்கக்கூடும் ஆனால் ஓரளவிற்கு கட்டாயப்படுத்தப்பட்ட சில களங்கள் தலைகீழ் திசையில் மறுசீரமைக்கப்பட்ட இருக்கும் எனவே இந்த இடத்தில் காந்தப்புலத்தின் மேக்னெட்டிக் பீல்டடின் நிகர மதிப்பு பூஜ்ஜியமாகிறது ஒரு பூஜ்ஜியமற்ற மதிப்பாகும் ஏனெனில் இந்த மின்னோட்டம் கரண்ட் சில களங்களை எதிர் நிலையில் சீரமைக்கச் செய்துள்ளது ஆனால் ஏற்கனவே எந்த களங்கள் முன்னோக்கிய நிலையில் அல்லது முந்தைய நிலையில் சீரமைக்கப்பட்டுள்ளனவோ இவை இரண்டும் அடிப்படையில் ஒன்றுக்கொன்று ரத்து செய்துகொள்கின்றன எனவே நிகர காந்தப்புலம் மேக்னெட்டிக் பீல்டு அல்லது கிடைக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் இந்த கட்டத்தில் பூஜ்ஜியமாகிறது எனவே இந்த குறிப்பிட்ட அளவு வற்புறுத்தல் கொயர்சிவிட்டி அல்லது கட்டாய சக்திகொயர்சிவ் ஃபோர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இது உண்மையில் பல களங்களை எதிர் நிலையில் சீரமைக்க கட்டாயப்படுத்த முயற்சிக்கிறது எனவே இதை நாம் வற்புறுத்தல் சக்திகொயர்சிவ் ஃபோர்ஸ் என்று அழைக்கிறோம் இந்த புள்ளியை நீங்கள் உண்மையில் பார்த்தால் என்னிடம் பூஜ்ஜிய மின்னோட்டம் கரண்ட் உள்ளது ஆனால் மீதமுள்ள முந்தைய சீரமைப்பிலிருந்து குறிப்பிட்ட அளவு ஃப்ளக்ஸ் அடர்த்தி மீதம் உள்ளது அந்த ஃப்ளக்ஸ் மீதமுள்ளது எனவே இதை எஞ்சிய பாய்வுரெம்நண்ட் ஃப்ளக்ஸ் என்று அழைக்கிறோம் இது அடிப்படையில் எஞ்சிய பாய்வுரெம்நண்ட் ஃப்ளக்ஸ் ஆகும் ஆகவே இது எஞ்சிய பாய்வுரெம்நண்ட் ஃப்ளக்ஸ் ஆகும் மற்றொன்று கட்டாய சக்திகொயர்சிவ் ஃபோர்ஸ் ஆகும் ஒவ்வொரு முறையும் நான் இந்த களங்களை சீரமைத்து மாற்றியமைக்கும்போது நான் சில வேலைகளை உடல் ரீதியாக செய்கிறேன் அல்லது கரண்ட் மற்றும் மின்னழுத்தம் வோல்டேஜ் இந்த களங்களில் உடல் ரீதியாக சில வேலைகளைச் செய்கின்றன அவை உண்மையில் சிறிதளவு தொலைந்த ஆற்றல் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றன ஏனெனில் இந்த ஆற்றல் பயனற்றது என்பதால் இது அடிப்படையில் இந்த காந்த களங்களை சீரமைத்தல் மற்றும் மறுசீரமைத்தல் ஆகியவற்றைச் செய்கிறது எனவே இது ஒரு இழப்பின் வடிவமாக வெளிப்படுகிறது அதாவது ஆற்றல் இழப்பு இது ஹிஸ்டெரெசிஸ் இழப்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே ஹிஸ்டெரெசிஸ் இழப்பு உண்மையில் என்ன காரணம் என்றால் நாம் ஒரு ஃபெரோ காந்தப் பொருளை ஒரு மைய கோர் வடிவத்தில் வைத்திருக்கிறோம் மற்றும் அதனிடம் சில பிடிவாதமான களங்கள் உள்ளன மேலும் நாம் போதுமான அளவு சக்தியை அவற்றை ஒவ்வொரு சுழற்சியிலும் சீரமைத்தல் மற்றும் மறுசீரமைத்தல் இல் செலவிடுகிறோம் எனவே அது உண்மையில் எந்தவொரு உற்பத்தியையும் அல்லது பயனுள்ள வேலையையும் நோக்கிப் போவதில்லை ஆனால் அது ஒரு திசை மற்றும் தலைகீழ் திசையில் மீண்டும் மீண்டும் காந்தவியலை நிறுவுகிறது அது எல்லாம் தான் அவை செய்து கொண்டிருக்கின்றன எனவே நாம் ஒரு ஃபெரோ காந்தப் பொருளைப் பயன்படுத்தும் வரை இது தவிர்க்க முடியாதது ஏனெனில் அது மின்னோட்டத்தை கரண்ட்டை விட ஃப்ளக்ஸ் பின்தங்கியிருக்கும் அதன் உள்ளார்ந்த பண்புகளைக் கொண்டுள்ளது எனவே இந்த ஹிஸ்டெரெசிஸ் பண்பு ஹிஸ்டெரெசிஸ் இழப்பு எனப்படும் இழப்பை ஏற்படுத்துகிறது ஹிஸ்டெரெசிஸ் இழப்பு என்ன என்பதை நான் உண்மையில் கணக்கிட முயற்சித்தால் இந்த இழப்பை ஒரு சுழற்சிக்கு கணக்கிட்டால் அது0Teidt க்கு சமமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல வேண்டும் இது ஆற்றலின் இழப்பாக இருக்கும் ஆனால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் eNd∅dt என்றும் சொல்லலாம் இதில் N என்பது மொத்த திருப்பங்களின் எண்ணிக்கை எனவே ஹிஸ்டெரெசிஸ் இழப்பு 0Teidt க்கு சமம் என்று நான் சொல்ல முடியும் இதை Nd∅dt என்றும் எழுதலாம் ஆக முழு ஃப்ளக்ஸுக்கும் இதை எழுதினால் நான் மாறாக B versus H என பிளாட் செய்வதை விட ∅ என பிளாட் செய்தால் இதை நான் எளிதாக ∅max∅maxNi d∅என்று எழுதலாம் எனவே நான் இப்படி எழுதினால் பின் இதை எளிதாக Ni d∅ என எழுதலாம் எனவே NI க்கு பதிலாக Hl ஐ போடலாம் இதேபோல் நான் B ஐ A ஆல் பெருக்குதல் ∅ என எழுதலாம் எனவே நான் AdB ஐ எழுத முடியும் எனவே நான் இதை HlAdB ஆல் மாற்றப் போகிறேன் அதாவது Bmax இலிருந்து Bmax வரை இதை ஒருங்கிணைக்க இன்டிகிரேட் செய்ய முடியும் நான் முன்பு என்னிடம் இருந்த வளைவுக்கு திரும்ப சென்றால் நான் H இன் ஒரு குறிப்பிட்ட மதிப்பை எடுத்துக் கொண்டால் அநேகமாக என்னால் H இன் சில குறிப்பிட்ட மதிப்பை எடுத்துக் கொள்ள முடியும் dB என்ன என்பதை இங்கே பார்க்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட வளைவால் உட்படுத்தப்பட்ட பகுதி எதுவாக இருந்தாலும் அதை H dB எனக்கு தருகிறது ஏனெனில் இது B அச்சுஆக்சிஸ் எனவே நான் முழு வளையத்திலும் பயணித்தால் ஒட்டுமொத்த Bmax முதல் Bmax வரை என்னவென்று பார்க்க முயல்கிறேன் அது எனக்கு இந்த குறிப்பிட்ட வளையத்தின் கீழ் உள்ள பகுதி முழுவதையும் தரும் ஆகவே நான் முன்பு எழுதியதை நோக்கிச் சென்றால் இது நான் Bmax முதல் Bmaxஎன தொடங்குவதற்கு சமமாக இருக்கும் என்று சொல்லலாம் A l ஆல் பெருக்கப்படுகிறது இது மையத்தின் கோரின் அளவு ஏனெனில் மேக்னெட்டிக் சர்க்யூட்டின் ஒட்டுமொத்த நீளத்தை நான் பார்க்கிறேன் இது உண்மையில் மையத்தின் கோரின் முழுமையான சுற்றளவு சராசரியான மையத்தின் கோரின் சுற்றளவு மற்றும் A ஃப்ளக்ஸ் பாயும் குறுக்கு வெட்டு பகுதி ஆகும் எனவே இது ஒரே மாதிரியான குறுக்கு வெட்டு A×l எனக்கு மையத்தின் கோரின் அளவை அளிக்கும் என்று கருதப்படுகிறது

எனவே நான் இது HdB × கோரின் கொள்ளளவு என்று எளிதாகச் சொல்ல முடியும் எனவே H dB நாம் இங்கு எழுதியது எதுவாக இருந்தாலும் அது BH வளையத்தின் கீழ் உள்ள பகுதி இது BH வளையத்தின் கீழ் உள்ள பகுதி ஆகவே எனக்குக் கிடைக்கும் ஹிஸ்டெரெசிஸ் இழப்பு எதுவாக இருந்தாலும் BH வளையத்தின் கீழ் உள்ள பகுதியால் கொடுக்கப்பட்டது ஆனால் BH வளையத்தின் கீழுள்ள பகுதியாக எனக்கு எந்த அளவு கிடைத்தாலும் ஃப்ளக்ஸ் அடர்த்தி டெஸ்லா வில் பிளாட் செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும் மற்றும் அதுபோல் H எதுவாக இருந்தாலும் நான் பிளாட் செய்கிறேன் அது ஆம்பியர் மீட்டர் Am ஆக இருக்கும் எனவே BH லூப்பில்BH வளையத்தில் உள்ள பகுதி எனக்கு ஜூல்ஸ் சுழற்சி ஐ கொடுக்கும் ஏனெனில் ஒரு சுழற்சிக்கு அது ஒரு BH வளையத்தை கடந்து செல்லும் எனவே நான் மீண்டும் சுழற்சியைக் கடந்து சென்றால் அது மீண்டும் அதிக சக்தியை இழக்கப் போகிறது அது BH வளையத்தின் கீழ் உட்படுத்தப்பட்டிருக்கும் எனவே இது ஜூல்ஸ் சுழற்சிஅலகு கொள்ளளவு இழப்பு ஆகும் எனவே நான் உண்மையில் இழப்புகளை விரும்பினால் எடுத்துக்காட்டாக வாட் களில் அதனால் நான் வாட் களில் இழப்பை விரும்பினால் இந்த பகுதியை சுழற்சிநொடி ஆல் பெருக்க வேண்டும் எனவே எனக்கு இங்கே கிடைத்துள்ளது ஹெர்ட்ஸ் எனவே இது சுழற்சிநொடி இதை நான் கோரின் மையத்தின் அளவோடு பெருக்க வேண்டும் ஆகவே ஒட்டுமொத்தமாக நான் ஃபெரோ காந்த மையத்தில் உள்ள இழப்பின் அளவை வாட் களில் பெற விரும்பினால் நான் சுருளை தூண்டுவதற்கு பயன்படுத்தும் அதிர்வெண் எவ்வளவாக இருந்தாலும் அதை கொள்ளளவை மீ3 ஆல் பெருக்க வேண்டும் இந்த காரணத்திற்காக தான் மேலும் மேலும் அதிர்வெண் அதிகரிக்கும் போது எல்லாம் ஹிஸ்டெரெசிஸ் இழப்புகளும் அதிகரிக்கும் எனவே இது BH வளையத்தின் கீழ் உள்ள பகுதி இது BH வளையத்தின் கீழ் உள்ள பகுதி எனவே நான் BH வளையத்தின் கீழ் உள்ள பகுதியாக எதைப் பெற்றாலும் கோரின் மையத்தின் அளவோடு அதை நான் சுருளை தூண்டுவதற்கு பயன்படுத்தும் அதிர்வெண் மூலம் பெருக்க வேண்டும் மற்றும் நான் கோரின் மையத்தின் அளவோடும் அதைப் பெருக்க வேண்டும் பின்னர் நான் வாட் களில் ஹிஸ்டெரெசிஸ் இழப்பை பெறுவேன் அதனால் நான் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் உருவாக்கப்படும் 400Hz அல்லது 600Hz பற்றி பேசினால் எனக்கு நிச்சயமாக மேலும் மேலும் ஹிஸ்டெரெசிஸ் இழப்பு ஏற்படும் உங்கள் சுவிட்ச்டு மோட் பவர் விநியோகிப்பு சிலவற்றில் பயன்படுத்தப்படும் மிக அதிக அதிர்வெண் மின்மாற்றிகள்டிரான்ஸ்பார்மர்கள் மற்றும் பல ஃபெரோ காந்த கோரை மையத்தைப் பயன்படுத்தாது இருப்பதற்கான காரணம் இதுதான் அதற்கு மாறாக அதிக அதிர்வெண் ஆப்பரேஷன்களுக்கு சாத்தியமான சில கோர்களைப் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக என்னிடம் நிறைய இரும்புத் தாக்கல்கள் இருந்தால் தாக்கல் என்றால் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் என்னிடம் நிறைய இரும்பு தூள் இருந்தால் நான் உங்களுக்குத் தெரிந்த மற்றொரு காந்தமற்ற வெற்றுக்குள் டெபாசிட் செய்வது உங்களுக்குத் தெரியும் பின்னர் அவை ஏற்கனவே அவற்றின் களங்களை இழந்திருக்கும் ஏனெனில் நீங்கள் அவற்றை தூள் செய்துவிட்டீர்கள் எனவே அவை உண்மையில் ஹிஸ்டெரெசிஸ் பண்பை அதிகம் கொண்டிருக்காது எனவே சில உயர் அதிர்வெண் மின்மாற்றிடிரான்ஸ்பார்மர்நாம் பயன்படுத்தும் போது மையமானது கோரானதுசில உருவமற்ற இரும்பு அல்லது இரும்பு தூளினால் உருவாக்கப்பட்டிருக்கும் பின்னர் நீங்கள் ஹிஸ்டெரெசிஸ் பண்பை இழக்க நேரிடும் அதனால் எந்த ஹிஸ்டெரெசிஸ் இழப்பும் இருக்காது எனவே நாம் கிலோ ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணில் வேலை செய்யும் இந்த வகையான மின்மாற்றிகளுக்கு டிரான்ஸ்பார்மர்களுக்கு சாதாரண ஃபெரோ காந்த மையத்தை கோரை பயன்படுத்த முடியாது இன்னும் ஒருபண்பு உள்ளது இது ஒரு ஃபெரோ காந்த கோரை மையத்தைப் பயன்படுத்தும் போது நாம் கவனிக்க வேண்டியிருக்கும் இது உண்மையில் எடி கரண்ட் இழப்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே ஃபெரோ காந்த கோரை மையத்தை மீண்டும் பார்க்க முயற்சிப்போம் எனவே இது அடிப்படையில் நான் ஒரு முப்பரிமாண கோராக மையமாகப் பேசுகிறேன் இதை ஒரு மின்மாற்றிடிரான்ஸ்பார்மர் கோரின் மையத்தின் உறுதியான லிம்ப் மூட்டு எனக் காட்டுகிறேன் ஆகவே இதை நான் எனது கோராக மையமாகக் கொண்டிருந்தால் இதுபோன்ற சில கம்பிகளை நான் சுற்றப் போகிறேன் எனவே இது இப்படி சுற்றி இருப்பதை போலவே நான் அதைக் காட்டுகிறேன் நான் இங்கே கம்பியை வெளியே எடுக்கப் போகிறேன் மேலும் ஒன்று இது இதுபோன்று நடப்பதைப் போலக் காட்டுகிறேன் எனவே நான் அடிப்படையில் இதுபோல் ஒரு கம்பி வைத்திருக்கிறேன் எனவே மின்னோட்டம்கரண்ட் இங்கே போகிறது என்று சொல்லலாம் எனவே இது இப்படி சென்று இப்படி வெளியே வரும் எனவே என்னிடம் நிச்சயமாக இதற்கு செங்குத்தாக ஃப்ளக்ஸ் கோடு இருக்கும் இப்போது மையத்தைகோரை உருவாக்கப் பயன்படும் ஃபெரோ காந்தப் பொருளின் இரும்பு அதுவும் ஒரு கடத்தி அல்லாமல் அல்ல அது நிச்சயமாக ஒரு கடத்தி தான் ஆகவே நமக்கு மற்றொரு பக்கத்தில் சுற்றப்பட்ட இன்னொரு முறுக்கு இருக்கலாம் என்று கூறும்போது ஒருவேளை என்னிடம் இன்னொரு கோர் அல்லது கோரின் மற்றொரு மூட்டுலிம்ப் இருக்கலாம் என்னிடம் சில தூண்டப்பட்ட EMF இன்டியூஸ்டு EMF இருக்கப்போகிறது மற்றும் நான் ஒரு சுமையை லோடை இணைத்தால் அதனிடம் ஒரு தூண்டப்பட்ட மின்னோட்டம் இன்டியூஸ்டு கரண்ட் இருக்கும் அதுதான் மின்மாற்றியின் டிரான்ஸ்பார்மரின் நடவடிக்கை ஆகும் ஆனால் ஒரு கடத்தி ஆக இருக்கும் கோர் அதுவும் அமைதியாக இருக்கப் போவதில்லை அதனிடமும் நிச்சயமாக தூண்டப்பட்ட EMF இன்டியூஸ்டு EMF இருக்கும் ஆகவே என்னிடமும் ஃபெரோ காந்த மையத்தில்கோரில் தூண்டப்பட்ட EMF இன்டியூஸ்டு EMF இருக்கும் ஏனெனில் அது மாற்றப்படுகின்ற ஃப்ளக்ஸ் மாற்றத்தின் வீதத்தின் காரணமாக ஆகவே என்னிடம் ஃப்ளக்ஸ் மாற்றத்தின் வீதம் என்று சொல்லிக் கொள்வோம் இருந்திருந்தால்நிச்சயமாக கோரில் கூட அவ்வளவு தூண்டப்பட்ட EMF இன்டியூஸ்டு EMF எனக்கு இருக்கக்கூடும் கோர் உண்மையில் மிக உயர்ந்த ரெசிஸ்டன்ஸ் ஐக் கொண்டிருக்கவில்லை இது d∅dt ஒரு உலோகத்தால் ஆனது மற்றும் அது ஒரு திட உலோகம் என்று சொல்லலாம் எனவே கரண்ட் அங்குள்ள அனைத்து வகையான திசைகளிலும் செல்லலாம் ரெசிஸ்டன்ஸ்சிறியதாக இருப்பதால் அனைத்து மையங்களிலும் கோரிலும்பாயும் கரண்ட்மின்னோட்டத்தின் வெவ்வேறு திசைகளைக் கொண்டிருக்கும் அது எடி கரண்ட் என்று அழைக்கப்படும் ஆகவே நான் ஒரு திடமான கோர் வைத்திருந்தால் அது ஒரு துண்டு சுருள் ஆல் சுற்றும்போது அதன் மூலம் நீங்கள் ஒரு அல்டர்நேட்டிங் கரண்ட் ஐமாற்று மின்னோட்டத்தை கடந்து செல்கிறீர்கள் என்றால் நீங்கள் பொதுவாக எடி கரண்ட் என்று அழைக்கப்படும் கோரிலேயே தூண்டப்படும் கரண்ட்டை கொண்டிருக்கப் போகிறீர்கள் அந்த எடி கரண்ட் ஆனது கோரில் ஒரு பெரிய அளவிலான I2R இழப்புகளை ஏற்படுத்தும் எனவே இது எடி கரண்ட் லாஸ் இழப்பு என்று அழைக்கப்படுகிறது ஒரு உலோகத்தால் ஆன ஒரு கோரை நான் கொண்டிருக்கும்போதெல்லாம் இது தவிர்க்க முடியாதது இது அடிப்படையில் குறைந்த ரெசிஸ்டன்ஸ் ஐக் கொண்டிருக்கப் போகிறது மற்றும் இது தடிமனாக இருக்கும் எனவே வெளிப்படையாக இது மிகக் குறைந்த ரெசிஸ்டன்ஸ் ஐ வழங்கப் போகிறது இந்த இழப்பைக் குறைக்க விரும்புகிறேன் இதைக் குறைக்க நான் செய்யக்கூடியது என்னவென்றால் இந்த கோரை ஒரு திடமான இரும்பிலிருந்து உருவாக்குவதை விட நான் இது போன்ற ஒரு செவ்வகத் துண்டை வைத்திருக்க முடியும் அதற்குப் பின்னால் நான் மீண்டும் ஒரு செவ்வகத் துண்டை ஒட்ட முடியும் அதன் பின்னால் நான் இன்னும் ஒரு செவ்வகத் துண்டை ஒட்டலாம் நான் அடிப்படையில் மிக மெல்லிய செவ்வக தாள்களைப் பார்க்கிறேன் அவை ஒவ்வொன்றும் அதன் பின்னால் மற்றொரு செவ்வக தாளில் சிக்கியுள்ளன அவை அனைத்தும் ஒரே பரிமாணத்தைக் கொண்டிருக்கும் முதல் தாள் மற்றும் இரண்டாவது தாள் இடையே இன்சுலேட்டர் அடுக்கு இருப்பதை நான் உறுதி செய்வேன் எனவே நான் சில வார்னிஷ் பயன்படுத்தலாம் பின்னர் நான் சில பிசின்களைப் பயன்படுத்துவேன் பின்னர் இந்த இரண்டையும் ஒன்றாக இணைப்பேன் எனவே இந்த மெல்லிய செவ்வகங்களின் இரண்டு அடுக்குகளும் ஒன்றுக்கொன்று காப்பிடப்பட்டிருப்பதை வார்னிஷ் உறுதி செய்யும் ஆகவே நான் உண்மையில் இங்கே EMF இன் தூண்டலைப் பார்த்தால் உண்மையில் ஃப்ளக்ஸ் கோட்டின் தளம் இந்த காகிதத்தின் அல்லது மேற்பரப்பின் தளத்துடன் இருப்பதால் கரண்ட் அதற்கு செங்குத்தாக இருக்கும் எனவே அது காகிதத்திற்குள் செல்லும் அல்லது அது காகிதத்திலிருந்து வெளியே வரும் எனவே நான் உண்மையில் கரண்ட் ஐமின்னோட்டத்தைக் கொண்டிருப்பேன் அது நேர்மறை அரை சுழற்சியில் அல்லது எதிர்மறை அரை சுழற்சியில் உள்ளதா அல்லது ஃப்ளக்ஸ் அதிகரிப்பதா அல்லது குறைந்து வரும் ஃப்ளக்ஸ் என்பதைப் பொறுத்து ஒரு புள்ளி அல்லது ஒரு குறுக்குவெட்டு என்று குறிப்பிடலாம் அது இப்படி போகும் பார் நான் நீல நிறத்தில் காட்டிய ஃப்ளக்ஸ் கோடு அது இந்த காகிதத்தின் தளத்திலோ அல்லது இந்தத் திரையிலோ உள்ளது மேலும் கரண்ட் எப்போதும் அதற்கு செங்குத்தாக இருக்கும் இரண்டும்ஒன்றுக்கொன்று சரியான கோணங்களில் இருந்தன எனவே தற்போதைய கரண்ட் ன் தளம் என நான் அழைத்தால் அது செங்குத்தாக இருக்கும் அது ஃப்ளக்ஸ் கோடுகளின் தளத்திற்கு செங்குத்தாக இருக்கும் என்று நான் சொல்ல வேண்டும் ஃப்ளக்ஸ் கோட்டின்தளம் இந்த காகிதத்தின்தளத்திற்கு இணையாக உள்ளது எனவே அது அதற்கு செங்குத்தாக இருக்கும் எனவே கரண்ட் ன்மின்னோட்டத்தின் ஓட்டத்தை என்னால் குறுக்கிட முடிந்தால் நான் அதை குறுக்கிட வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியும் இது காகிதத்தில் நேரடியாகப் பாய முடியாது எனவே நான் என்ன செய்யப் போகிறேன் ஒன்றை ஒன்றின் பின்னால் வைத்திருக்கிறேன் கரண்ட்மின்னோட்டம் இதற்குள் பாய முடியாது ஏனெனில் நான் வார்னிஷ் போட்டுள்ளேன் எனவே வெளிப்படையாக கரண்ட்மின்னோட்டம் குறுக்கிடப்படும் மற்றும் அது ஒரு குறிப்பிட்ட முத்திரையுடன் மட்டுமே தன்னைக் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இதை நான் லேமினேஷன் அல்லது ஸ்டாம்பிங் என்று அழைக்கலாம் எனவே அது ஒரு முத்திரையுடன் மட்டுமே தன்னைக் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது எப்படி இருக்கும் என்பதற்கு வேறு வழியில்லை எனவே இதன் காரணமாக நான் கரண்ட் ன் அளவை குறைக்கப் போகிறேன் ஆகவே என்ன நடக்கிறது என்றால் ஒட்டுமொத்தமாக 100 ஃப்ளக்ஸ் கோடுகள் உள்ளன என்று சொன்னால் நான் தன்னிச்சையாக ஒரு எண்ணை எடுக்க வேண்டும் ஆக மொத்தத்தில் ஃப்ளக்ஸ் கோடுகளின் எண்ணிக்கை 100 ஆக இருக்கட்டும் என்னிடம் உள்ள ஸ்டாம்பிங் அல்லது லேமினேஷன்களின் எண்ணிக்கை 5 ஆக இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் எனவே ஸ்டாம்பிங்கிற்கு எனக்கு 20 ஃப்ளக்ஸ் கோடுகள் மட்டுமே இருக்கும் ஒவ்வொரு ஸ்டாம்பிங்கிற்கும் நான் d∅dt ஐப் பார்க்கும்போது தூண்டப்படும் வோல்டேஜ் ன் அளவைக் குறைக்கப் போகிறேன் பார் நீங்கள் ஃப்ளக்ஸ் கோடுகளை அப்படியே வைத்திருக்க விரும்புகிறீர்கள் எனவே ஃப்ளக்ஸ் கோடுகள் அப்படியே இருக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த கோர் இது போன்றது என்று நான் சொன்னால் எனக்கு இந்த பாயும் 20 ஃப்ளக்ஸ் கோடுகள் வேண்டும் அவை அனைத்தும் இதன் மூலம் பாயும் ஃப்ளக்ஸ் கோடுகளை அப்படியே வைத்திருக்க விரும்புகிறேன் அவற்றை குறுக்கிட நான் விரும்பவில்லை அதேசமயம் நான் கரண்ட் ஐ மட்டுமே குறுக்கிட விரும்புகிறேன் ஆகவே ஒவ்வொரு லேமினேஷனுக்கும் மட்டுப்படுத்தப்பட்ட ஃப்ளக்ஸ் கோடுகளின் எண்ணிக்கையை நாம் முக்கியமாகப் பிரித்துக்கொள்வதற்கான காரணம் இதுதான் இதுபோன்ற N லேமினேஷன்கள் இருந்தால் மொத்த ஃப்ளக்ஸ் கோடுகளின் எண்ணிக்கையில் இது ஒரு பங்காகும் எனவே வெளிப்படையாக ஒவ்வொரு லேமினேஷனிலும் தூண்டப்படும் வோல்டேஜ்மின்னழுத்தம் லேமினேட் கோர் இல்லாதிருந்தால் தூண்டப்படும் வோல்டேஜ்மின்னழுத்தத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஐந்தில் ஒரு பங்காக இருக்கும் அது திட கோர் ஆகும் ஒரு லேமினேஷனில் தூண்டப்பட்ட வோல்டேஜ் மின்னழுத்தம் ஆனது தூண்டப்பட்ட வோல்டேஜ் மின்னழுத்தம் எதுவாக இருந்தாலும் அது phi ∅ மூலம் வகுக்கப்படுவதற்கு சமமாக இருக்கும் எனவே நான் ரெசிஸ்டன்ஸ் ஐ அதிகரித்துள்ளேன் ஆனால் கரண்ட் க்கு முழுமையாக வழங்கவில்லை எனவே கரண்ட்மின்னோட்டம் ஓரளவு குறுக்கிடப்படுவதை நான் உறுதி செய்துள்ளேன் எனவே நான் ஒட்டுமொத்தமாக ரெசிஸ்டன்ஸ் அதிகரிக்கப் போகிறேன் இதன் காரணமாக ஒவ்வொரு லேமினேஷனிலும் கரண்ட்மின்னோட்டம் முதலில் 1 ல் 5 என்ற காரணியால் குறைக்கப்படும் மேலும் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு அதிகரித்துள்ளது என்பதற்கான காரணியாகவும் இருக்கும் எனவே ஒட்டுமொத்த கரண்ட்மின்னோட்டமும் நிச்சயமாக குறைந்துவிடும் ஒட்டுமொத்த கரண்ட்மின்னோட்டம் குறைந்தது ஐந்தில் ஒரு பங்காக அல்லது அதற்கும் அதிகமாக குறைந்துவிட்டால் ஃப்ளக்ஸ் கோடுகளின் ஓட்டத்திற்கு இடையூறு விளைவிக்காமல் I2R இழப்புகளும் குறைந்துவிடும் ஒவ்வொரு லேமினேஷனிலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ளக்ஸ் கோடுகள் இன்னும் பாய்கின்றன எனவே அடிப்படையில் நாங்கள் குறைப்பதன் மூலம் முற்றிலுமாக அகற்றாமல் பல முத்திரைகள் அல்லது லேமினேஷன்களால் ஆன கோர் ஒன்றுக்கொன்று வார்னிஷ் போன்ற ஒருவித இன்சுலேட்டரின் உதவியுடன் பிரிக்கப்பட்டு எடி கரண்ட் இழப்புகளை குறைக்கலாம் எனவே மாறாமல் 50 Hertz டிரான்ஸ்பார்மர் ஆய்வகத்தில் பயன்படுத்துகிறோம் டிரான்ஸ்பார்மர்கள் அல்லது துணை மின்நிலையங்கள் விநியோகங்கள் பவர் டிரான்ஸ்பார்மர் ஆகியவற்றில் பயன்படுத்துகிறோம் அவை அனைத்திலும் லேமினேட் கோர்கள் இருக்கும் அவைளுக்கு திடமான கோர்கள் இருக்காது இதேபோல் நீங்கள் பார்க்கும் உயர் அதிர்வெண் பயன்பாடு உருவமற்ற கோர் இது எப்போதுமே இரும்பு கோராக இருக்காது இது ஒரு இரும்பு கோராக இருக்காது மேக்னெட்டிக் சர்க்யூட் ல் கடைசி விவாதம் ஓரளவிற்கு நான் டிரான்ஸ்பார்மர் வரை நீட்டிக்கிறேன் ஏனென்றால் இந்த விஷயங்களை நாம் டிரான்ஸ்பார்மர் ல் விவாதித்திருக்கலாம் ஆனால் மேக்னெட்டிக் சர்க்யூட்கள் இதைச் செய்யட்டும் என்று நினைத்தேன் ஆகவே நாம் கடைசியாகப் பேசவிருக்கும் விவாதம் சைனூசாய்டல் கிளர்ச்சி இல் ஃபெரோ காந்த கோர் வெற்றி ஆகும் எனவே நான் அடிப்படையில் ஒரு ஃபெரோ காந்த கோரை சுற்றிஒரு சுருளை பார்க்கிறேன் நான் அடிப்படையில் ஒரு சைனூசாய்டல் வோல்டேஜ் கிளர்ச்சி இல் பார்க்கிறேன் எந்தவொரு பவர் கருவியிலும் பொதுவாக சைனூசாய்டல் அலைவடிவம் வழங்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் சைனூசாய்டல் அலைவடிவம் மிகவும் அழகான அலைவடிவங்கள் மற்றும் இயற்கையாகவே இருக்கும் அலைவடிவங்களில் ஒன்றாகும் இது திடீரென உயர்வு அல்லது திடீர் வீழ்ச்சியைக் கொண்டிருக்கவில்லை நீங்கள் அதை டிஃபரண்ட்ஷீயேட் இன்டகிரேட் கூட்டல் கழித்தல் பெருக்கல் எதை செய்தாலும் இறுதியில் சைனூசாய்டு மட்டுமே தருகிறது எனவே இது அநேகமாக சைனூசாய்டல் அலைவடிவத்தின் முக்கிய நன்மைகளில் ஒன்றாகும் எனவே பொதுவாக எந்த மின் நிலையத்திலும் உருவாக்கப்படும் வோல்டேஜ் உங்களுக்கு தெரிந்த சைனூசாய்டல் அலை வடிவமாக இருக்கும் இப்போது எனக்கு ஒரு கோர் இருக்கிறது என்று சொல்லலாம் நான் அதை ஒரு சுருள் மூலம் காண்பிக்கிறேன் நான் அதை ஒரு காற்று கோர் எனக் காட்டுகிறேன் இது ஒரு காற்று கோர் அல்ல உள்ளே ஒரு கோர் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் நான் அடிப்படையில் இங்கே சில வோல்டேஜ்மின்னழுத்தம் கொடுக்கப் போகிறேன் இது ஒரு சைனூசாய்டு சைனூசாய்டல் வோல்டேஜ்இது ஒரு சைனூசாய்டல் வோல்டேஜ் ஆக இருக்கும் இப்போது நிச்சயமாக ஒரு ஃப்ளக்ஸ் அமைக்கப்படும் ஒரு திசையில் ஒரு ஃப்ளக்ஸ் அமைப்பு இருக்கும் அல்லது மற்றொன்று அது நிச்சயமாக ஃப்ளக்ஸ் மாற்ற விகிதத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் நான் ஒரு மாற்று வோல்டேஜ்மின்னழுத்தம் கரண்ட் ஒரு மாற்று கரண்ட் ஆக இருக்கும் ஃப்ளக்ஸ் ஒரு மாற்று பாய்ச்சலாக இருக்கும் நான் தூண்டப்பட்ட EMF ஐ பெற போகிறேன் எனவே எனக்கு தூண்டப்பட்ட EMF இருக்கும்போது நான் ரெசிஸ்டன்ஸ் ஐ புறக்கணித்தால் பொதுவாக பயன்படுத்தப்படும் வோல்டேஜ்மின்னழுத்தம் எதுவாக இருந்தாலும் இந்த தூண்டப்பட்ட EMF சமநிலைப்படுத்துதல் வேண்டும் எனவே இந்த சுருளின் இண்டக்டன்ஸ் ஐ L என நான் அழைத்தால் நான் vLdidt அடிப்படையில் வைத்திருக்க வேண்டும் நாங்கள் ஏற்கனவே அடிப்படையில் இண்டக்டன்ஸ் ஐ LdidtNd∅dtஎழுதியுள்ளோம் அதிலிருந்து நாம் LNd∅dt என கூறலாம் நீங்கள் இதைக் கையாண்டால் இது N2ரிலக்டன்ஸ் ஆக இருக்கும் தயவுசெய்து இதைக் கையாளவும் இந்த வெளிப்பாட்டை நீங்கள் பெறுகிறீர்களா என்பதைக் கண்டறியவும் N2ரிலக்டன்ஸ் என்பது இண்டக்டன்ஸ் ஆக இருக்கும் எனவே ரிலக்டன்ஸ் மாறினால் செறிவு காரணமாக பெர்மியபிலில்டிஊடுருவல் மாறுகிறது இண்டக்டன்ஸ் என்பது ஒரு மாறிலி ஆக இருக்காது இது நாம் ஏற்கனவே விவாதித்தோம் எனவே இது ஒரு மாறிலி ஆக இருக்கும் என செல்லப்போவதில்லை எனவே இது இண்டக்டன்ஸ் எனவே இண்டக்டன்ஸ் சுருளில் தூண்டப்பட்டEMF Ldidt எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தப்படும் வோல்டேஜ் சமப்படுத்தப்படுகிறது எனவே வோல்டேஜ் இது போன்றதாக இருக்கலாம் எனவே என்னால் சொல்ல முடியும் இது v LdidtNd∅dt ஃப்ளக்ஸ் பின்தங்கியதற்கு ஒத்ததாக இருக்கும் ஏனெனில் இண்டக்டன்ஸ் விஷயத்தில் கரண்ட் 90° பின்தங்கியிருக்கும் எனவே நிச்சயமாக ஃப்ளக்ஸ் 90° பின்தங்கி இருக்கும் எனவே நான் உதாரணமாக சொன்னால் ஃப்ளக்ஸ் ∅∅maxsin ωt இருக்கு வேண்டிய வோல்டேஜ் cos ωt ஆகும் எனவே அது வோல்டேஜ் ஆக இருக்கும் வோல்டேஜ் ஃப்ளக்ஸ் ஐ காட்டிலும் முன்னிலை வகுக்கும் என்பதுதான் நாம் அனைவரும் சொல்ல முயற்சிக்கிறது எனவே நான் இந்த ஃப்ளக்ஸ் ஐ ஓரளவு வரைய வேண்டும் அதை கொஞ்சம் வேறுபட்ட நிறம் கொண்டு வரையலாம் எனவே நான் ஒரு சைனூசாய்டு வைத்திருக்க வேண்டும் அவை நான் வரைந்தது போல் ஒரே அளவு இருக்கக்கூடாது ஏனெனில் அவை இரண்டும் வெவ்வேறு அளவுகளில் இருப்பதால் ஒன்று Wb மற்றொன்று வோல்ட் அடிப்படையில் உள்ளது எனவே இதுதான் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும்என்பது எனவே இது ஃப்ளக்ஸ் என்று நான் சொல்ல முடியும் ஆனால் இது வோல்டேஜ் மற்றும் நான் நேரத்தை அல்லது ωt பொறுத்து இதை வரையலாம் கரண்ட் எப்படி இருக்கும் என்பதை அறிய விரும்புகிறேன் எனவே நான் கரண்ட் அலைவடிவத்தைப் பார்க்க விரும்புகிறேன் எனக்கு ஒரு ஃபெரோ காந்த கோர் இருக்கும்போது அது எப்படி இருக்கும் நான் என்ன செய்யப் போகிறேன் என்பது BH சுழற்சியை வரைய வேண்டும்இது Bmax இந்த நிலையில் ஹிஸ்டெரெஸிஸ் லூப் தன்னை Bmax மற்றும் Bmax இடையே கட்டுப்படுத்திக் கொள்ளப்போகிறது எனவே நான் அதை வரைய வேண்டும் இதை இப்படி வரையலாம் இது போன்ற ஒன்று எனவே இது உண்மையில் நான் அதை ஃப்ளக்ஸ் என்று அழைக்க முடியும் இது எடுத்துக்காட்டாக கரண்ட் இந்த இடத்திலிருந்து இப்போது அதிகரிக்கும் ஃப்ளக்ஸ் பற்றி நான் பார்க்கிறேன் இது பூஜ்ஜிய ஃப்ளக்ஸ் அதற்கேற்ப இது பூஜ்ஜிய ஃப்ளக்ஸ் இது ஃப்ளக்ஸ் அதிகரிக்கும் திசை இதேபோல் சைனூசாய்டல் அலை வடிவத்தைப் பொருத்தவரை இது ஃப்ளக்ஸ் அதிகரிக்கும் திசையாகும் இப்போது இந்த புள்ளியை O என்று சொல்வோம் எனவே இதை ஒத்த தற்போதைய மதிப்பு சில I1 ஆம்பியர்கள் என்று நான் சொல்ல முடியும் எனவே 0 ஃப்ளக்ஸ் நேரத்தில் நான் இங்கே I1 ஆம்பியரின் சில கரண்ட் ஐக் கொண்டிருக்கிறேன் எனவே இது புள்ளி O உடன் ஒத்திருக்கிறது அடுத்த புள்ளி நான் கருத்தில் கொண்டால் இது அநேகமாக புள்ளி 2 அல்லது புள்ளி 1 என்று சொல்லலாம் எனவே இந்த ஃப்ளக்ஸ் அதற்கேற்ப ஒத்திருக்கிறது ஃப்ளக்ஸ் இங்கே எங்காவது இருக்கிறது என்று நான் சொல்ல முடியும் இதுதான் ஃப்ளக்ஸ் ஆனால் கரண்ட் சற்று அதிகரித்துள்ளது என்பதற்கு ஒத்திருக்கிறது எனவே எனக்கு இது போன்ற ஒரு வளைவு இருக்கும் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நாம் உண்மையில் டிரான்ஸ்பார்மர்மின்மாற்றி செயல்பாட்டைப் பார்க்கும்போது எடுத்துக்காட்டாக ஆரம்பத்தில் ஃப்ளக்ஸ் நிறுவப்பட்டபோது டிரான்ஸ்பார்மர் ஆல் பெரும் கரண்ட் காந்தமாக்கும் மின்னோட்டம் கரண்ட் என்று அழைக்கப்படுகிறது இது அடிப்படையில் கோரை காந்தமாக்குகிறது மற்றும் அது ஃப்ளக்ஸ் நிறுவுகிறது இரும்பின் ஊடுருவல் மிக அதிகமாக இருப்பதால் அந்த காந்தமாக்கும் கரண்ட் மின்னோட்டம் மிகவும் சிறியது Ni ஆனது ரிலக்டன்ஸ் ஆல் பெருக்கப்படும் ஃப்ளக்ஸ் சமம் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இரும்பு கோருக்கு ரிலக்டன்ஸ் மிகவும் குறைவு எனவே ஒரு வரையறுக்கப்பட்ட அளவு ஃப்ளக்ஸ் நிறுவ திருப்பங்களின் எண்ணிக்கை மிகவும் பெரியது என்று கருதி கரண்ட்அளவு குறைவாகவே எனக்குத் தேவைப்படும் எனவே எனது டிரான்ஸ்பார்மரில் எனக்கு ஒரு பெரிய கரண்ட்தேவையில்லை எனவே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கும் காந்தமாக்கும் கரண்ட் பின்னர் லோடு கோர் அளவோடு ஒப்பிடும்போது மிகச்சிறியதாக இருக்கும் எனவே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் விஷயத்தில் இந்த சைனூசாய்டல் அல்லாத அளவு முன்னணியில் வருவதை நாம் காணவில்லை ஏனென்றால் நான் லோடு கரண்ட் ஆக 100 ஆம்பியர்களைக் கொண்டிருக்கப் போகிறேன் என்றால் இந்த குறிப்பிட்ட காந்தமாக்கும் கரண்ட் 2 ஆம்பியர் அல்லது 3 ஆம்பியர்களாக இருக்கலாம் அதை விட வேறு எதுவும் இல்லை எனவே 100 ஆம்பியர் சைனூசாய்டு மற்றும் இந்த 1 அல்லது 2 ஆம்பியர் இருக்கும்போது இது ஒட்டுமொத்த கரண்ட் வடிவத்தில் ஒரு குறையை உருவாக்க முடியாது அதுதான் ஒரே காரணம் ஒரு டிரான்ஸ்பார்மரில்ஒரு மின்மாற்றியில் லோடேட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்க்கும்போது அதாவது லோடு டிரான்ஸ்பார்மரின் இரண்டாம் நிலை உடன் இணைக்கப்படும்போது கரண்ட் மிகவும் சைனூசாய்டலாகத் தோன்றுகிறது ஏனெனில் காந்தமாக்கும் கரண்ட் ஆல் ஒட்டுமொத்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் இன் அலைவடிவத்தில் எந்த மாறுபாட்டையும் உருவாக்க முடியாது எனவே பொதுவாக நாம் ஒரு ஃபெரோ காந்த கோரை பிரதிநிதித்துவப்படுத்தும் போது அதன் சமமான சர்க்யூட் ல் இரண்டு குறிப்பிட்ட அளவுருக்கள் மூலம் இதைக் குறிக்கிறோம் ஒன்று கரண்ட் ஆனது உண்மையில் சில கோணங்களால் பின்தங்கியிருக்கிறது இதன் காரணமாக இந்த குறிப்பிட்ட ஃபெரோ காந்த கோரை ஒரு இண்டக்டன்ஸ் போல செயல்படுவதாக அழைக்கிறோம் எனவே வெளிப்படையாக நான் ஒரு இண்டக்டன்ஸ் மூலம் ஃபெரோ காந்த கோரை குறிக்க வேண்டும் இதை நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் இரண்டாவது விஷயம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எனவே நாம் ஒன்றுக்கொன்று இணையாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் மற்றும் இண்டக்டன்ஸ் மூலம் ஃபெரோ காந்த கோரை பிரதிநிதித்துவப்படுத்தப் போகிறோம் இண்டக்டன்ஸ் உண்மையில் கரண்ட் பின்தங்கியிருக்கிறது என்பதைக் குறிக்கிறது நான் ஒரு தவறு செய்தேன் என்று நினைக்கிறேன் குறைந்தபட்சம் அது ஓரளவு பின்தங்கியிருப்பதைப் போல நான் அதைக் காட்ட வேண்டும் எனவே நான் உண்மையில் இந்த பகுதியை அழிக்க வேண்டும் அதை நான் அடிப்படையில் காட்டுகிறேன் இது குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் பின்தங்கியிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் தெளிவாக இங்கே கூட இது அநேகமாக இந்த வழியாக செல்ல வேண்டும் எனவே இது அடிப்படையில் இதுபோன்று செல்லப் போகிறது மன்னிக்கவும் நான் அதைச் செய்ய விரும்பவில்லை ஆனால் இது அப்படித்தான் இருக்கும் அலைவடிவம் இதுபோன்று இருக்கும் ஆகவே அலைவடிவம் நிச்சயமாக வோல்டேஜ் அலைவடிவத்தை விட பின்தங்கியிருக்கும் மேலும் நிச்சயமாக ஹிஸ்டெரெசிஸ் இழப்பு மற்றும் எடி கரண்ட் இழப்புகளின் வடிவத்தில் ஓரளவு இழப்பு ஏற்படும் எனவே அவை பிரதிநிதித்துவத்தால் குறிப்பிடப்படும் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் முழு ஃபெரோ காந்த கோர் சுற்றியுள்ள சுருள் வழியாக பாயும் பின்தங்கிய கரண்ட் இது ஒரு இண்டக்டன்ஸ் ஆல் குறிக்கப்படும் எனவே இந்த இரண்டையும் ஒன்றுக்கொன்று இணையாக வைத்திருப்பேன் நான் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் அவற்றை இணையாக வைக்கிறோம் ஏனெனில் நிறுவப்பட்ட ஃப்ளக்ஸ் மற்றும் ஹிஸ்டெரெசிஸ் மற்றும் எடிகரண்ட் ஆல் ஏற்படும் இழப்புகள் இரண்டும் நான் கொடுக்கும் வோல்டேஜ் ஐப் பொறுத்தது எனவே வோல்டேஜ் இந்த இரண்டு அளவுகளையும் பாதிக்கிறதென்றால் நான் அவற்றை இணையாக வைத்திருக்க வேண்டும் கரண்ட் இரு அளவுகளையும் பாதிக்கிறதென்றால் நான் அவற்றை தொடர்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவை இரண்டிலும் ஒரே கரண்ட் பாயும் அதேசமயம் இவை இரண்டும் அடிப்படையில் நிறுவப்பட்ட ஃப்ளக்ஸ் அளவைப் பொறுத்தது ஹிஸ்டெரெசிஸ் இழப்பு தெளிவாக BH வளையத்தைப் பொறுத்தது ஆகவே நிறுவப்பட்ட அதிகபட்ச ஃப்ளக்ஸ் அடர்த்தி அல்லது ஃப்ளக்ஸ் என்ன அதேபோல் நான் காண்பிக்கும் இண்டக்டன்ஸ் நிறுவப்பட்ட ஃப்ளக்ஸ் அளவைக் காட்டுகிறது எனவே இவை இரண்டும் நிறுவப்பட்ட ஃப்ளக்ஸ் மீது பெரிதும் சார்ந்துள்ளது மேலும் நிறுவப்பட்ட ஃப்ளக்ஸ் வோல்டேஜ்ன இன் அளவோடு நேரடியாக தொடர்புடையது ஆகவே நாம் இரண்டையும் இணையாக பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான காரணம் இதுதான் ஆகவே ஒரே வோல்டேஜ் உங்களுக்குப் பயன்படுத்தப்படுகிறது என்று நாங்கள் கருதுவோம் அவை இரண்டையும் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் இண்டக்டன்ஸ் ஆகியவற்றை அறிவீர்கள் எனவே இது எலக்ட்ரிக்கல்சர்க்யூட் இன் அளவுருக்களின் அடிப்படையில் உங்களுக்குத் தெரிந்த ஒரு ஃபெரோ காந்த கோரின் பிரதிநிதித்துவம் ஆகும் ஆனால் இது நிச்சயமாக கரண்ட் இன் சைனூசாய்டல் அல்லாத தன்மையைக் குறிக்காது நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் ரெசிஸ்டன்ஸ்ஒரு சைனூசாய்டல் கரண்ட் யும் ஈர்க்கும்இண்டக்டன்ஸ் ஒரு சைனூசாய்டல் கரண்ட் யும் ஈர்க்கும் ஆகவே நாம் இன்னும் கரண்ட் யும் சைனூசாய்டல் அல்லாத தன்மையைக் குறிக்கவில்லை இருப்பினும் ஒரு ஃபெரோ காந்த கோரைச் சுற்றியுள்ள முறுக்கு மூலம் பெரும் மின்னோட்டம் இயற்கையில் சைனூசாய்டல் அல்லாத தன்மை இருக்கும் என்பதை நாம் அறிவோம் எனவே இது கரன்ட் இன் சைனூசாய்டல் அல்லாத தன்மையைக் கருத்தில் கொள்ளாமல் ஒரு தோராயமாகும் எனவே நான் ஒரு ஃபெரோ காந்த கோரை எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஃப்ளக்ஸ் நிறுவ விரும்பினால் ரிலக்டன்ஸ்மிகவும் குறைவு ரிலக்டன்ஸ்குறைவாக இருப்பதால் ஆம்பியர் திருப்பங்கள் நீங்கள் அறிந்த ஒரு சிறிய அளவு மட்டுமே எனக்குத் தேவைப்படும் ரிலக்டன்ஸ் குறைவாக இருப்பதால் தேவையான MMF மிகவும் சிறியதாக இருக்கும் எனவே அதனுடன் ஒப்பிடும்போது பொதுவாக டிரான்ஸ்பார்மர் மிகப் பெரிய அளவிலான லோடுகளை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆகவே ஒட்டுமொத்த லோடு கரண்ட் 100 சதவிகிதம் என்று நான் சொன்னால் உங்களுக்குத் தெரியும் காந்தமாக்கும் கரண்ட் சுமார் 2 சதவிகிதம் அல்லது 3 சதவிகிதம் மட்டுமே இருக்கும் என்று நான் சொல்லப்போகிறேன் அதை விட வேறு எதுவும் இல்லை